அடுத்தது நாம் இந்த எடுத்துக்காட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதை எவ்வாறு செய்வது என்பதை இங்கு விவரமாகப் பார்க்கலாம் உதாரணமாக இந்த கணக்கில் 3 bus உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டு ஜெனரேட்டர்கள் கொண்டதாக உள்ளது அதாவது Pg1Pg2power இருப்பதாக இருந்தால் அதன் மின்னழுத்தம்𝑉11∠0∘ மற்றும் 𝑉21∠𝛿2 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் இது bus 1 ன்மின்னழுத்தம் 𝑉11∠0∘ மற்றும் இது bus 2 ன் மின்னழுத்தம் 𝑉21∠𝛿2 ஆகும் இது bus 3 ன் மின்னழுத்தம் 𝑉31∠𝛿3 0 p இங்கு நாம் எடுத்துக் கொண்டுள்ள அனைத்தும் real power கவே உள்ளது ஆக Q ஆப்பரேட்டிங் பாய்ண்ட் என்பது இங்கு தேவையில்லை line 1 யில் இருந்து line இரண்டோடு இணைக்கப்படவில்லை எனவே YBUS matrix என்பது இந்த 2 யூனிட்டுக்கும் அதிகரிக்கும் cost சிறப்பியல்பு என்பது IC140 6Pg1 மற்றும் IC240 Pg1Pg2 விற்கு உகந்த generation திட்டமிடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி என்றால் bus 3 இல் generator ஏதுமில்லை மற்றும் bus 2 இல் load உள்ளது இந்த உதாரணத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற முறையை நான் விளக்கப் போகிறேன் எப்போது நமது Pik1nViVkYikcosik ik ஆக இருக்கிறதோ அப்போதுPik1nViVkYikcosik ik என்று எடுத்துக் கொண்டு இதிலிருந்து Pik1nViVkYikCos ik Cosi kSin ik Sin i k என்று எழுதலாம் இதை இப்பொழுது இப்படி i k ik என்று எடுத்துக் கொண்டால் இந்த சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம் அதாவது Pik1nViVkGik cosikBik Sin ik என்றால் இதை |Yik|cos ik Gik என்று எடுத்து கொண்டு எழுதலாம் மேலும் இதை ||Yik|sinikBik என்றும் எழுதலாம் எனவே Yik Gik 𝑗Bik இப்போது இந்த உதாரண பவர் சிஸ்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை இந்த படத்தின் மூலமாக நாம் |V1| |V2| |V3|1 0 p u காணலாம் இதில் bus 1 magnitude அளவு என்பது 1∠0∘ அதேபோல் bus இரண்டிற்கும்மூன்றிற்கும் magnitude என்பது ஒன்று ஆக இங்கு அனைத்து busன் மின்னழுத்த magnitude ஆனது 1 என எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு மூன்று bus கொண்ட கணக்கு ஆக n3 அதனால் இப்போது k3 ஏனெனில் n3 இந்த சமன்பாட்டில் Pik13Gik cosikBik Sin ik இப்போது i1 என்று எடுத்து விரிவுபடுத்தினால் நமக்கு கிடைப்பது P1G11G12cos12B12sin12G13cos13B13sin13

இதை சமன்பாடு 2 என்கிறோம் அதேபோல் i2 என்று சமர்ப்பித்து விரிவுபடுத்தினால் நமக்கு கிடைப்பது P2G21cos21B21sin21G22G23cos23B23sin23 இதை மூன்றாவது சமன்பாடு அடுத்து i3 என்று சமர்ப்பித்து விரிவுபடுத்தினால் நமக்கு கிடைப்பதுP3G31cos31B31sin31G32cos32B32sin32G33 பொதுவாக இவ்வாறு விரிவுபடுத்தினால் நமக்கு கிடைப்பது ஐந்து term ஆகும் ஏனெனில் இதில் உள்ள sin0 sin0 அதனாலேயே 6 term இல்லாமல் போய்விட்டது இந்த முழு கணக்கிலும் 5 term மட்டுமே உள்ளன மேலும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது 12 210 0 என்பது ஏனெனில் line 1 மற்றும் line 2 உண்மையில் இணைக்கப்படவில்லை மேலும் இதை நான் 32 23 என்றும் மற்றும் 13 31 என எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் 32 𝛿3 𝛿2 𝛿2 𝛿3 𝛿23 இதே போல் இங்கும் 131 3 31 என எழுதிக் கொள்கிறோம் ஆகையால் Pg1Pg2Pg3 சமன்பாடுல் 𝛿ஐ சமர்ப்பித்தால் நமக்கு கிடைப்பது 𝑃1𝐺11𝐺13cos𝛿31−𝐵13sin𝛿31 அதேபோல் 𝑃2𝐺22𝐺23cos𝛿23𝐵23sin𝛿23 மற்றும் 𝑃3𝐺33𝐺31cos𝛿31𝐵31sin𝛿31𝐺32cos𝛿23−𝐵32sin𝛿23 என்று கிடைக்கும்

இதுவே சமன்பாடு 7 இப்போது YBUS matrix லிருந்து 𝐺111

0 களை எடுத்துக் கொண்டால் அதாவது Yik Gik 𝑗Bik இதில் G மற்றும் B ஐ எடுத்துக்கொண்டால் 567 சமன்பாடு இவற்றை சமர்ப்பித்தால் நமக்கு கிடைப்பது 𝑃11 இது சமன்பாடு 8 5cos𝛿235sin𝛿23 இது சமன்பாடு 9 5cos𝛿23−5sin𝛿23 இது சமன்பாடு 10 மேலும் இப்பொழுது power loss ஐ கணக்கிட்டால் அது injected power ரின் கூட்டாக அமையும் PLossi13PiP1P2P33 2cos 31 cos 23 3 1cos cos என்பதை இவ்வாறு இங்கு பெறுகிறோம் அடுத்தது இதற்கு வழித்தோன்றலை எடுத்தால் 𝑑𝑃2𝑑𝛿20

5sin𝛿23−5cos𝛿23 மற்றும் 𝑑𝑃3𝑑𝛿20

இவ்வாறு 1𝑑𝛿20 0 இருக்கும் ஏனெனில் P1என்பது ɗ2 ஐ பொருத்து நிகழ்வது அல்ல 8 சமன்பாடுல் 𝛿2 இல்லை

ஆகையால் மேலும் ஒருமுறை செய்து பார்த்த பின் 76 சமன்பாட்டை இவ்வாறு சுருக்கி வைத்துக் கொள்ளலாம் இது சமன்பாடு 12 அடுத்தது நாம் Pg2 ஐ கொண்டு 𝛿23 𝛿31 ஆகியவற்றை கணக்கிட போகிறோம் அதற்காக முதலில் நாம் Bus 1 என்பது slack bus என்றும் bus 2 என்பது geneartor bus ஆகவும் bus 3 என்பது load bus என்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இவற்றின் ஆரம்ப நிலையை 𝑃𝑔2𝑃𝑔201 𝑢 என்று கருத்தில் கொள்ள வேண்டும் ஆதலால் 𝑃2𝑃𝑔201 என்று பெறுகிறோம் இதையே சமன்பாடு ஒன்பதிலிருந்து 5sin𝛿23−0 5 பெறுகிறோம் இது ஒரு நேரியல் அல்லாத சமன்பாடு நீங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள சமன்பாட்டில் மறு செய்கை முறையில் கணக்கிட்டால் நாம் பெறுவது𝛿2311 5° உண்மையில் இது ஒரு trial and error முயற்சி மற்றும் பிழைமுறை ஆகும் சிலர் இடப்புறமாக அல்லது வலப்புறமாக அவரவரின் வசதிக்கேற்ப இதை கணக்கிடலாம் 5° என்று தோராயமாக பெற்றுள்ளோம் இப்போது bus மூன்றில் மட்டுமே load உள்ளது இங்கு ஜெனரேஷன் என்பது இல்லை இதுவே 𝑃3−2 இப்போது பத்தாவது சமன்பாட்டில் இருந்து 10sin𝛿31−cos𝛿31−2 0132 என்றால் 𝛿2311 5° என்று பெறுகிறோம் மேலும் மீண்டும் ஒரு முறை trial and error முறையை பயன்படுத்தினால் நாம் பெறுவது 𝛿31−5 ஆக நாம் பஸ் ஒன்றை slack பஸ் சாக எடுத்துக்கொண்டால் 𝑃1𝑃𝑔1 இதை படத்தின் மூலம் உணருகிறோம் அப்படி என்றால் 𝑃1𝑃𝑔1 ஆக உள்ளது சமன்பாடு எட்டிலிருந்து நமக்கு கிடைப்பது 𝑃1𝑃𝑔1 உண்மையிலேயே 𝑃g11−cos𝛿31−10sin𝛿311−cos−5 851

𝑢 மற்றும் இதன் cost characteristic ஐ 𝐼𝐶140 0244 6144 என்று பெறுகிறோம் இதேபோல் 𝐼𝐶240 04 60 என்று நாம் பெறுகிறோம் அடுத்தது பன்னிரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் bus மற்றும் 𝛿 மதிப்பு நாம் அறிந்தவை என்பதால் 𝑑𝑃1𝑑𝛿3 ஐ கணக்கிட முடியும் இதை நீங்களாகவே கணக்கிட முடியும் ஆகையால் நான் இங்கு இதன் இறுதி விடை மட்டும் கூறுகிறேன் எனவே L211 dPLossdPg21 0203 இதன் விடை ஆனால் இதற்கு முன்னதாக நாம் பெற்றது 𝐿11 0 இதை முன்னரே நாம் பார்த்து இருக்கிறோம் L1 IC14 மற்றும் L21 0203 என்றால் நமக்கு கிடைப்பது L2 IC24 6933 ஆகும் ஆனால் optimal நிலையைப் பெறுவதற்கு இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இங்கு இது சமமாக இல்லை இது L2 IC2 L1 IC1 இவ்வாறு இருக்கிறது ஆகையால் நாம் 𝑃g2 வை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இது மிகுதியாக உள்ளது எனவேதான் வகுப்பறையில் பயிற்சியின் போது அவற்றை மறு செய்கை முறையில் கணக்கிட கற்றுத் தருகிறோம் இங்கு சில மறு செய்கைளுக்குப் பிறகு உண்மையில் நமக்கு கிடைப்பது 𝛿2311∘ 𝛿31−6∘ 𝑃g11

எனவே இப்பொழுது L1 IC1 L2 IC2 4 63 என்று பெறுகிறோம் இவ்வாறாக இந்த முறையில் அதிகப்படியான மறு செய்கைளைக் கொண்டு செய்ய வேண்டும் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது இது வகுப்பறையில் எவ்வாறு இந்த கணக்கை ஒருவர் கையாள வேண்டும் என்பதைப் பற்றியதாகும் குறைந்த அளவிலான மறு செய்கைளைக் கொண்டு போக முடியாது நாம் இங்கு பார்த்த அனைத்துமே ஒரு எடுத்துக்காட்டாகும் இப்போது நாம் transmission loss formula பார்முலாவை காணலாம் அதற்கு முதலில் நாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்ப்போம் இதில் 2 generating unit உள்ளது இது generator 1மற்றும் இது generator 2 இவை அனைத்தும் transmission line டு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது அதிகப்படியான bus bar ர்களை கொண்ட schematic இதில் மொத்த மின் ஆற்றலை 𝐼𝐿 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் ஒரு குறிப்பிட்ட கிளையை 𝐾 என்றால் அந்த கிளையின் மின் ஆற்றல் IK ஆகும் இதன் காரணமாக நான் இரண்டு ஜெனரேட்டர் உள்ளதாக எடுத்துக்கொண்டு இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம் இப்போது இது ஒரு transmisssion நெட்வொர்க் என்றால் இதில் பல bus ஸ்கள் உள்ளன அதன் loadயின் current மின் ஆற்றலை IL மற்றும் ஒரு குறிப்பிட்ட 𝐾 கிளையில் உள்ள மின் ஆற்றல் IK என்று அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு இரண்டு ஜெனரேட்டர்கள் உள்ளதால் ஜெனரேட்டர் 1 யின் மின் ஆற்றல் Ig1 மற்றும் Ig2 ஜெனரேட்டர் இரண்டில் உள்ள மின் ஆற்றல் ஆகும் மின் ஆற்றல் இப்பொழுது மொத்த load யின் மின் ஆற்றல் ஆனது ஒரே ஒரு generating நிலையத்திலிருந்து பெறப்படுகிறது என்றால் அதாவது இப்பொழுது ஜெனரேட்டர் ஒன்றிலிருந்து loadயின் மின் ஆற்றல் பெறப்படுகிறது ஜெனரேட்டர் 2 OFF நிலையில் உள்ளது அதேநேரம் k கிளையில் உள்ள மின் ஆற்றல் என்பது ஜெனரேட்டர் ஒன்றில் இருந்து பெறப்படுவது ஆகும் இந்த IK மின்சாரமானது மொத்த loadயின் மின் ஆற்றலை மாற்றவல்லது ஜெனரேட்டர் 2 OFF நிலையில் உள்ளது என்றால் இது OPEN ஆக உள்ளது இந்நிலையில் இங்கு உள்ள மின் ஆற்றல் IK1 என்பது ஆகும் இப்போது நான் இதை AK1IK1 IL என்று எடுத்துக்கொண்டுள்ளேன் AK1 என்பது ஒரு உண்மையான அளவுகோல் என்றால் இதை superposition விதியை கொண்டு எழுதினால் இது 78வது சமன்பாடு இதேபோல் படம் b ல் ஜெனரேட்டர் இரண்டிலிருந்து loadயின் மின்ஆற்றல் பெறப்படுகிறது என்றால் ஜெனரேட்டர் 1 OFF நிலையில் இருக்கும் அதன் k கிளை மின்னாற்றல் என்பது IK2 ஆகவும் மற்றும் இந்த IK2 மின்னாற்றல் மொத்த மின் ஆற்றலை மாற்ற வல்லதாக உள்ளது இங்கு generator 1 என்பது OFF நிலையில் இருப்பதாக இந்தப் படம் எடுத்துக் காட்டுகிறது எனவே இதை AK2IK2 IL என்று எழுதினால் இது சமன்பாடு 79 இந்த AK1AK2 என்ற இரண்டு காரணிகளையும் நாம் பொதுவாக மின் ஆற்றல் விநியோக காரணி என்று எடுத்துக் கொள்கிறோம் இப்போது படம் 10 யில் இரண்டு ஜெனரேட்டர்களில் இருந்து நெட்வொர்க்குக்கு மின்சாரம் பெறப்படுகிறது என்றால் generator power என்பது 𝐼𝑔1 𝐼𝑔2 இவ்வாறாக இருக்கும் அதேசமயம் கிளைகளில் உள்ள மின்சாரதை superposition விதியை பயன்படுத்தி எழுதினால் 𝐼𝐾𝐴1𝐼𝑔1𝐴𝐾2𝐼𝑔2 என்று ஆகும் உண்மையில் நாம் சில அனுமானத்தை எடுக்க வேண்டும் முதலாவது அனுமானமானது எல்லா நெட்வொர்க்கிலும் கிடைக்கும் 𝑋𝑅 விகிதம் என்பது சமமாக இருக்காது அவ்வாறு சமம் என்று எடுத்துக் கொள்வது தவறானது ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைன்யிலும் உள்ள 𝑋𝑅 மாறிக்கொண்டே இருக்கும் ஏனெனில் டிரான்ஸ்மிஷன் லைன் யில் பலவிதமான கடத்திகளை பயன்படுத்துகிறோம் அவற்றில் இருக்கும் 𝑋𝑅 என்பது சமமாக இருக்காது இரண்டாவது அனுமானமானது எல்லா loadயின் மின்ஆற்றலில் இருக்கும் கட்ட கோணம்சமமாக இருக்கும் என்பதாகும் ஆனால் இதுவும் உண்மையல்ல நாம் ஒரு தோராயமாக இதை எடுத்துக் கொண்டுள்ளோம் ஆக இந்த இரண்டு அனுமானத்தின் கீழ் நான் விவரித்தால்12 ஆவது படத்தில் உள்ள ஒரு நெட்வொர்க்கில் ith bus உள்ளது இந்த busல் உள்ள மின்னழுத்தம் |𝑉𝑖|∠𝛿𝑖 மற்றும் load வழியாக செல்லும் மின்சாரம் 𝐼𝐿𝑖 இன்று காணலாம் வாக சமமாக இருக்கிறது இந்த 12ஆவது படத்திலிருந்து 𝑃𝐿𝑖−𝑗Q𝐿𝑖𝑉𝑖∗𝐼𝐿 𝐼𝐿𝑖𝑃𝐿𝑖−𝑗Q𝐿𝑖𝑉𝑖∗ இதை எழுதலாம் அப்படி என்றால் ILiPLi jQLiViPLi2QLi2|Vi|∠ δi∠ ϕiPLi2QLi2|Vi|∠δi i இப்போது 𝛿𝑖−𝜙𝑖 என்பது load மின்ஆற்றலில் இருக்கும் கட்ட கோணம் ஆகும் ஆனால் இதை நாம் அனைத்து load மின்ஆற்றலில் இருக்கும் கட்ட கோணம் சமமானதாக எடுத்துக் கொள்கிறோம் உண்மையில் 𝛿𝑖−𝜙𝑖 அனைத்து load மின்ஆற்றலில் இருக்கும் கட்ட கோணத்திலும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கும் இருந்தாலும் நமது பயிற்சிக்காக இதை 𝛿𝑖−𝜙𝑖 𝛽𝑖 என்று இவ்வாறு சமமான மதிப்பாக எடுத்துக் கொள்கிறோம் அனைத்து load மின் ஆற்றலும் 𝐼K1 𝐼L 𝐼K2 அதன் கட்ட கோணங்கள் உடன் சமமாகவே இருக்கும் எனவே AK1 𝐼K1𝐼L AK2 𝐼K2 AK1 𝐼L என்பது உண்மையான அளவாக quantity யாக நமக்கு கிடைக்கும் இதனாலேயே நாம் இங்கு 2 அனுமானத்தையும் எடுத்துக் கொண்டோம் அதாவது phase angle கட்ட காரணிகள் சமமாக உள்ளதாக எடுத்துக் கொண்டதாலேயே current distribution factors ஆன AK1 மற்றும் AK2 என்பது உண்மையான அளவாக உள்ளது என்பதை நிரூபிக்க முடிந்தது